வணக்கம் இன்று இந்த விரிவுரையில் உள்ள பல்வேறு சர்க்யூட் எலிமென்ட்ஸ் பற்றி விவாதிப்போம் அடிப்படையில் எங்கள் எலக்ட்ரிக் சர்க்யூடில் உள்ள முக்கிய பேசிவ் எலிமென்ட்ஸ் ரெசிஸ்டர் கெபாசிடர் மற்றும் இண்டக்டர் resistors capacitors and inductors ஆகும் எனவே ரெசிஸ்டர்ஸ் கெபாசிடர்ஸ் மற்றும் இண்டக்டர்ஸ் இன் பல்வேறு பண்புகளை இன்று விவாதிப்போம் ரெசிஸ்டர் எனப்படும் முதல் உறுப்புடன் ஆரம்பிக்கலாம் எனவே ரெசிஸ்டென்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம் ரெசிஸ்டென்ஸ் என்பது ஒரு இயற்பியல் தன்மை அல்லது கரண்ட் டை எதிர்க்கும் ஒரு தனிமத்தின் திறன் எனவே அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் கரண்ட் பாயும் போதெல்லாம் அது கரண்ட் டின் ஓட்டத்தை எதிர்க்க முயற்சிக்கிறது எனவே உறுப்பின் அந்த தன்மை ரெசிஸ்டென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த ரெசிஸ்டென்ஸை நீங்கள் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவீர்கள் சின்னம் R எனவே பொதுவாக R என்ற சின்னம் ரெசிஸ்டென்ஸிற்கு பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது ஓம்ஸில் அளவிடப்படுகிறது எந்தவொரு பொருளின் ரெசிஸ்டென்ஸும் பகுதி மற்றும் உறுப்பு நீளம் ஆகியவற்றைப் பொறுத்தது எனவே அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் குறுக்குவெட்டு பகுதி A மற்றும் நீளம் l யைக் கண்டால் அந்த குறிப்பிட்ட தனிமத்தின் ரெசிஸ்டென்ஸ் என வழங்கப்படுகிறது வின் பொருள் பொருளின் ரெஸிஸ்டிவிட்டி ஓம் மீட்டரில் குறிப்பிடப்படும் தனிமத்தின் நீளம் மற்றும் அந்த உறுப்பின் குறுக்கு வெட்டு பகுதி எனவே இந்த இரண்டும் அந்த தனிமத்தின் பண்புகளாகும் அவை பொருளின் ரெஸிஸ்டிவிட்டி உடன் சேர்ந்து அந்த உறுப்பின் ரெசிஸ்டென்ஸின் மதிப்பு என்ன என்பதை வரையறுக்கும் எனவே பொதுவான சர்க்யூட் கூறுகளில் ரெசிஸ்டென்ஸ் என்பது மிகவும் பொதுவான ஒன்றாகும் மேலும் பல்வேறு இலக்கியங்கள் மற்றும் புத்தகங்களில் ரெசிஸ்டென்ஸைக் குறிக்கும் இந்த வகையான உருவத்தை நீங்கள் காண்பீர்கள் ரெசிஸ்டென்ஸ் தன்மை எவ்வாறு இலக்கியத்தில் வந்தது ஜார்ஜ் சைமன் ஓம் ஜெர்மன் இயற்பியலாளர் ஆவார் அவர் ஒரு ரெசிஸ்டரின் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் இடையிலான உறவை உருவாக்கினார் இந்த உறவு ஓம்ஸ் லா என்று அழைக்கப்படுகிறது இது ஜெர்மன் இயற்பியலாளரால் வழங்கப்பட்டது இப்போது ஓம்ஸ் லா என்ன சொல்கிறது ஓம்ஸ் லா கூறுவது ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் V கரண்ட் க்கு நேரடியாக விகிதாசாரமாகும் அது அந்த ரெசிஸ்டரின் வழியாக பாய்கிறது எனவே V என்பது கரண்ட் I க்கு நேரடியாக விகிதாசாரமாகும் என்பதை நீங்கள் குறிப்பிடலாம் இப்போது ஓம் ஒரு கான்ஸ்டன்ட் யை வரையறுக்கிறது இது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டிற்கான ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்று அழைக்கப்படுகிறது அது R ஆல் குறிப்பிடப்படுகிறது அங்கிருந்து சமன்பாடு வந்தது எனவே இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்ட் என்பது அந்த உறுப்பின் ரெசிஸ்டென்ஸ் இதன் மூலம் கரண்ட் பாய்கிறது எனவே இப்போது மேலே உள்ள சமன்பாட்டிலிருந்து நீங்கள் ரெசிஸ்டென்ஸ் R என்பது ஒன்றுமில்லை வோல்டேஜ் V கரண்ட் ஆல் வகுக்கப்படுகிறது என்று சொல்லலாம் எனவே 1 ஓம் ohm நீங்கள் என்ன சொல்வீர்கள் 1 ஓம் ஆம்பியருக்கு 1 வோல்ட் தவிர வேறில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் இப்போது ரெசிஸ்டென்ஸ் R இன் மதிப்பு பூஜ்ஜியத்திலிருந்து முடிவிலிக்கு மாறலாம் இப்போது ரெசிஸ்டென்ஸ் மதிப்பு R பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட உறுப்பு ஷார்ட் சர்க்யூட் என்று பொருள் எனவே நீங்கள் எலக்ட்ரிக்கல் கம்பியை எடுத்துக் கொண்டால் R இன் மதிப்பு பூஜ்ஜியம் என்று கருதுகிறீர்கள் ஏனென்றால் அந்த கம்பியை 2 முனைகளுக்கு இடையில் இணைத்தால் 2 முனைகள் ஷார்ட் சர்க்யூடாக இருக்கும் இருப்பினும் இது ஐடியல் நிலையில் மட்டுமே உள்ளது ஏனெனில் நடைமுறை சூழ்நிலையில் அனைத்து எலக்ட்ரிக்கல் கம்பிகளும் அவற்றின் சொந்த ரெசிஸ்டென்ஸ் கொண்டுள்ளன மற்ற ரெசிஸ்டென்ஸ் உறுப்புடன் ஒப்பிடும்போது இது சிறியதாக இருந்தாலும் அதை இன்னும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் ஐடியல் நிலையில் அந்த உறுப்பின் மதிப்பு பூஜ்ஜியம் என்று கருதுகிறோம் எனவே R இன் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும்போது பொதுவாக இதை ஒரு ஷார்ட் சர்க்யூட் நிலை என்று அழைக்கிறோம் எனவே ஒரு ஒரு ஷார்ட் சர்க்யூட் நிலையில் என்ன நடக்கும் IR இன் V இன் மதிப்பு பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் எனவே ஷார்ட் சர்க்யூட் நிலையில் உறுப்பு முழுவதும் வோல்டேஜ் பூஜ்ஜியமாக இருக்கும் என்று பொருள் இதேபோல் R இன் மதிப்பு முடிவிலி என்றால் R பூஜ்ஜியத்திலிருந்து முடிவிலி வரை இருக்கலாம் அடுத்த எல்லை நிபந்தனையின் கீழ் R என்பது முடிவிலிக்கு சமம் நீங்கள் சர்க்யூட் ஓபன் சர்க்யூட் என்று கருதுவீர்கள் அந்த ஓபன் சர்க்யூட் நிபந்தனையின் கீழ் கரண்ட் I என்னவாக இருக்கும் I மதிப்பைத் தவிர வேறொன்றுமில்லை இதன் மதிப்பு பூஜ்ஜியத்திற்கு சமம் என்பதைநீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே ஓபன் சர்க்யூட் நிலையில் அந்த உறுப்பு வழியாக பாயும் கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் என்பதாகும் இப்போது சர்க்யூட் பகுப்பாய்வில் உள்ள மற்றொரு பயனுள்ள உறுப்பு ரெசிஸ்டென்ஸ் பரஸ்பரமாகும் இது கண்டக்டென்ஸ் என அழைக்கப்படுகிறது மற்றும் G ஆல் குறிப்பிடப்படுகிறது இப்போது இது ஒரு அளவுருவாக வரையறுக்கப்படுகிறது இது ஒரு உறுப்பு எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு சிறப்பாக கடத்த முடியும் என்பதை அடையாளம் காணும் எனவே இது R ரெசிஸ்டென்ஸ் R க்கு நேர் எதிரானது கரண்ட் ஓட்டத்தை எதிர்ப்பதற்கான எந்தவொரு தனிமத்தின் தன்மையைத் தவிர வேறொன்றுமில்லை அந்த குறிப்பிட்ட உறுப்பு கரண்ட் இன் ஓட்டத்தை எவ்வளவு சிறப்பாக அனுமதிக்கும் என்று கண்டக்டென்ஸ் கூறுகிறது எனவே கண்டக்டென்ஸ் அலகு சைமன்களில் கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது மாற்றாக நீங்கள் mho என்று சொல்லலாம் Mho என்பது ஓம் என்பதற்கு நேர்மாறானது இப்போது இதை கணித ரீதியாக வெளிப்படுத்தலாம் எனவே இப்போது கண்டக்டென்ஸ் 1 சைமன்களில் அல்லது 1 மோஹ் அல்லது வோல்ட்டுக்கு 1 ஆம்பியர் என வெளிப்படுத்தலாம் இப்போது ஓம் அல்லது ரெசிஸ்டென்ஸ் மற்றும் ஓம் அல்லது சைமன்ஸ் அடிப்படையில் அதே ரெசிஸ்டென்ஸ் வெளிப்படுத்தலாம் அதாவது 1 ரெசிஸ்டென்ஸ் 10 ஓம் எதிர்ப்பைக் கொண்டிருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய அதே வழியில் அந்த உறுப்பு 0 1 mho ஐ இப்போது கண்டக்டென்ஸ் ஆக கொண்டுள்ளது இப்போது ஒரு ரெசிஸ்டரில் சிதறடிக்கப்பட்ட பவரை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் என்று பார்ப்போம் ரெசிஸ்டரில் சிதறடிக்கப்பட்ட பவரை ரெசிஸ்டென்ஸ் R மற்றும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் போன்ற உறுப்பு அடிப்படையில் வெளிப்படுத்தலாம் எனவே இப்போது முதல் விரிவுரையில் இருந்த பவரின் சமன்பாட்டைப் பெற்றோம் இப்போது கிடைத்ததை ஓம்ஸ் சட்டத்தை உருவாக்குங்கள் கிடைத்தது எனவே இவற்றை இணைத்தால் உங்களுக்கு பவரின் மதிப்பு கிடைக்கும் எனவே மாற்றாக சிதறடிக்கப்பட்ட பவரை கண்டக்டென்ஸ் இல் வெளிப்படுத்தலாம் எனவே நீங்கள் R ஐ எங்கு பார்த்தாலும் R ஐ R ஆல் 1 G உடன் மாற்றினால் நீங்கள் கண்டக்டென்ஸ் அடிப்படையில் பவரின் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது நாம் விவாதித்த கோட்பாட்டை நன்கு புரிந்துகொள்ள ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் 5 கிலோ ஓம் ரெசிஸ்டென்ஸ் ரெசிஸ்டரின் குறுக்கே 30 வோல்ட் வோல்டேஜ் பயன்படுத்தப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ரெசிஸ்டரால் உறிஞ்சப்பட்ட கரண்ட் கண்டக்டென்ஸ் மற்றும் பவரைக் கணக்கிடுங்கள் எனவே இங்கே ரெசிஸ்டர் முழுவதும் வோல்டேஜ் V 30 வோல்ட் பின்னர் கரண்ட் mA இப்போது கண்டக்டென்ஸ் என்னவாக இருக்கும் mS இப்போது ரெசிஸ்டர் சிதறடிக்கப்பட்ட அல்லது உறிஞ்சப்படும் பவரைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் நாங்கள் இப்போது விவாதித்த எந்த சூத்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஐ எடுத்துக் கொள்வோம் நீங்கள் மற்றும் இன் மதிப்பு வைத்தால் நேரடியாக 180 மில்லிவாட் என்று சிதறடிக்கப்பெற்ற பவர் மதிப்பு கிடைக்கும் இதேபோல் கரண்ட் மதிப்பை வைக்கவும் எனவேநீங்கள் மீண்டும் மதிப்பை மாற்றுகிறீர்கள் பவரின் மதிப்பு அதே 180 மில்லிவாட் ஆகும் இப்போது மூன்றாவது விருப்பம் நீங்கள் கண்டக்டென்ஸ் உதவியுடன் கணக்கிட முடியும் அதாவது 180 மில்லிவாட்டின் மதிப்பை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள் எனவே பவரைக் கணக்கிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்த விரும்பும் எந்த சூத்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இறுதியில் அதே மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் Vஇன் வோல்டேஜ் மூலமானதுஇன் ரெசிஸ்டர் முழுவதும்k ரெசிஸ்டென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது எனவைத்துக்கொள்வோம் ரெசிஸ்டரில் கரண்ட் மற்றும் ரெசிஸ்டரால் உறிஞ்சப்படும் பவரை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் வெறுமனே சூத்திரத்தைப் பயன்படுத்தவும் mA இப்போது சக்தி p இன் மதிப்பைக் கணக்கிட mW இப்போது கெபாசிடன்ஸ் எனப்படும் மற்றொரு உறுப்பைக் கருத்தில் கொள்வோம் கெபாசிடர் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்வோம் எனவே கெபாசிடர் என்பது அதன் எலக்ட்ரிக்கல் துறையில் ஆற்றலைச் சேமிக்கும் ஒரு செயலற்ற உறுப்பு வடிவமைப்பு ஆகும் எனவே கெபாசிடர் பொதுவாக இரண்டு கடத்தும் தகடுகளைப் பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறது இது ஒரு இன்சுலேட்டர் அல்லது எலக்ட்ரிக்கல் கடத்தா மூலம் கொண்டு பிரிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் கெபாசிடர் தகடுகளில் வோல்டேஜ் v ஐப் பயன்படுத்தும் போது ஒரு சார்ஜ் q கெபாசிடரின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டு சார்ஜ் q கெபாசிடரின் மற்ற தட்டில் வைக்கப்படுகிறது எனவே கெபாசிடர் என்பது சார்ஜ்களை சேமிக்கும் ஒரு உறுப்பு என்று நீங்கள் கூறலாம் இப்போது சேமிக்கப்பட்ட சார்ஜின் அளவு என்னவாக இருக்கும் இது வோல்டேஜ் க்கு நேரடியாக விகிதாசாரமாக இருக்கும் ஆகவே சேமிக்கப்பட்ட சார்ஜ் q க்கு நேரடியாக விகிதாசாரமாகும் என்று சொல்லலாம் இப்போது C என்று அழைக்கப்படும் மற்றொரு விகிதாசார கான்ஸ்டன்ட் யை அறிமுகப்படுத்தலாம் எனவே இங்கே C என்றால் என்ன C என்பது விகிதாசாரத்தின் கான்ஸ்டன்ட் ஆகும் இது அந்த கெபாசிடரின் கெபாசிடன்ஸ் என அழைக்கப்படுகிறது மற்றும் எனவே இப்போது நீங்கள் கெபாசிடன்ஸ் ஐ எவ்வாறு வரையறுப்பீர்கள் கெபாசிடர் ஒரு தட்டில் உள்ள சார்ஜ் விகிதத்தை இரண்டு தகடுகளுக்கு இடையிலான வோல்டேஜ் வேறுபாட்டிற்கு கெபாசிடன்ஸ் என வரையறுக்கலாம் எனவே முன்பு பார்த்தோம் எனவே C என்பது V ஆல் q ஆக இருக்கும் இது கெபாசிடன்ஸ் 1 தட்டில் உள்ள சார்ஜ் விகிதமானது இரண்டு தட்டுகளுக்கு இடையிலான வோல்டேஜ் வேறுபாடாகும் இப்போது இது ஃபாரட்களில் அளவிடப்படுகிறது 1 ஃபாரட்டின் மதிப்பு என்ன 1 ஃபாரட் என்பது ஒன்றும் இல்லை ஒரு வோல்ட் க்கு 1 கூலொம்ப் இப்போது கெபாசிடரின் கெபாசிடன்ஸ் அதன் உடல் பரிமாணத்தையும் பொறுத்தது எனவே கெபாசிடரின் தகடுகளைப் பார்த்தால் அது இரண்டு தட்டு கெபாசிடராக இருந்தால் பகுதி A மற்றும் தட்டுகளுக்கு இடையிலான தூரம் அந்த கெபாசிடரின் கெபாசிடன்ஸ் மதிப்பை வரையறுக்கிறது எனவே கொள்ளளவு C ஐ எவ்வாறு வரையறுப்பீர்கள் எங்கேஒவ்வொரு தட்டின் மேற்பரப்பு தட்டுகளுக்கு இடையிலான தூரம் மற்றும் தட்டுகளுக்கு இடையில் உள்ள டைஎலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி இது F m இல் அளவிடப்படுகிறது வெற்று இடத்தின் பெர்மிட்டிவிட்டி 8 85 x 10 12F m ஆக வழங்கப்படுகிறது இப்போது ஒரு கெபாசிடர் கரண்ட் வோல்டேஜ் உறவைப் பெற எங்கள் முதல் விரிவுரையில் நாம் கணக்கிட்டசமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் என பார்த்தோம் எனவே நீங்கள் இந்த 2 சமன்பாடுகளைப் பயன்படுத்தினால் கரண்ட் I இன் மதிப்பைக் காணலாம் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சமன்பாட்டின் இருபுறமும் வழித்தோன்றலை நீங்கள் நேரத்தை பொறுத்து எடுக்க வேண்டும் எனவே இது ஆக மாறும் C ஒரு நிலையானது எனவே அதை வேறுபடுத்த முடியாது நீங்கள் வேறுபடுத்தினால் அது பூஜ்ஜியமாக மாறும் எனவே என்ன இது கரண்ட் I எனவே நீங்கள் பெறுவீர்கள் எனவே கெபாசிடரின் கரண்ட் i இன் மதிப்பை நீங்கள் எளிதாகக் கணக்கிடலாம் இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் பவரைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்டால் பின்னர் நீங்கள் முன்பு v உடன் கணக்கிடும் கரண்ட் ஐ வெறுமனே பெருக்க வேண்டும் நீங்கள் பெறுவது இப்போது கெபாசிடரில் சேமிக்கப்பட்ட எனர்ஜி ஐக் கணக்கிட இந்த பவரை நீங்கள் நேரத்தால் ஒருங்கிணைக்க வேண்டும் மொத்த எனர்ஜி மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் எனவே மதிப்பு என்னவாக இருக்கும் நீங்கள் மைனஸ் முடிவிலியிலிருந்து குறிப்பாக சேமித்த எனர்ஜி மதிப்பைக் கண்டுபிடிக்க விரும்பும் இடத்தில் t அவ்வப்போது ஒருங்கிணைக்கிறீர்கள் எனவே மதிப்பு என்று பொருள் நீங்கள் மதிப்பை எடுத்துக்கொண்டால்குறிப்பிட்ட t நேரத்தில் நேரத்தில் வெறுமனே என சொல்வார்கள் எனவே மொத்த எனர்ஜி மதிப்பு எனவே அந்த குறிப்பிட்ட சூத்திரத்தைப் பயன்படுத்தி q மற்றும் C அடிப்படையில் W இன் எனர்ஜி மதிப்பைக் கண்டறிய முடியும் எனவே இப்போது இந்த சமன்பாடு கெபாசிடர் இன் இரண்டு தகடுகளுக்கு இடையில் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமிக்கப்பட்ட எனர்ஜி ஐக் குறிக்கிறது எனவே இந்த எனர்ஜியை மீட்டெடுக்க முடியும் ஏனெனில் இது ஒரு சிறந்த கெபாசிடர் எனவே அது எனர்ஜியை தானே கலைக்காது அதனால்தான் கெபாசிடர் என்பது அதன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜியை சேமிக்கும் திறன் கொண்ட உறுப்பு என்று நீங்கள் கூறலாம் இப்போது கெபாசிடரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் நேரத்தை பொறுத்து மாறாதபோது கெபாசிடர் வழியாக கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் அதாவது கெபாசிடர் டிசி வோல்டேஜிற்கான திறந்த சர்க்யூட் போல செயல்படுகிறது இப்போது 1 எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் 20 வோல்ட் கொண்டpF கெபாசிடரில் சேமிக்கப்பட்ட சார்ஜைக் கணக்கிடுவோம் நீங்கள் வெறுமனே சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் அதன் மதிப்பைக் கணக்கிடுவீர்கள் pC இப்போது சேமிக்கப்பட்ட எனர்ஜிக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் pJ இப்போது ஒருF கெபாசிடர் முழுவதும் V வோல்டேஜ் இருந்தால் அதன்வழியாக செல்லும் கரண்ட் ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நீங்கள் சூத்திரத்தைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது கெபாசிடர் முழுவதும் அதன் வழியாக கரண்ட் mA என்றால் வோல்டேஜ் ஐ தீர்மானிக்கும்படி கேட்கப்பட்டால் கெபாசிடர் ஆரம்ப வோல்டேஜ் பூஜ்ஜியமாக இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் என்ன நடக்கும் என்ன செய்ய வேண்டும்

மற்றும் V இப்போது இண்டக்டன்ஸ் என்ற மூன்றாவது உறுப்புக்கு வருவோம் இப்போது இண்டக்டர் என்பது மற்றொரு செயலற்ற உறுப்பு ஆகும் இது சேமிக்கப்பட்ட எனர்ஜிக்கான வடிவமைப்பாகும் ஆனால் இங்கே சேமிக்கப்பட்ட எனர்ஜி மேக்னடிக் ஃபீல்ட் வடிவத்தில் உள்ளது இண்டக்டர் கம்பி கடத்துவதற்கான சுருளைக் கொண்டுள்ளது மற்றும் கரண்ட் ஒரு இண்டக்டரின் வழியாக செல்ல அனுமதிக்கப்படும்போது இண்டக்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் கரண்டின் மாற்றத்தின் நேர விகிதத்திற்கு நேரடியாக விகிதாசாரமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவே இதன் பொருள் எனவே இப்போது அதை சமமாக மாற்றினால் எனவே இந்த விகிதாசார கான்ஸ்டன்ட் என்பது வேறொன்றுமில்லை அந்த உறுப்பின் இண்டக்டர் மூலம் வோல்டேஜ் அளவிடப்படுகிறது மற்றும் கரண்ட் நேரத்தை பொறுத்து மாறுகிறது எனவேஇண்டக்டரின் தன்மை மற்றும் இதை நீங்கள் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவீர்கள் இது சுருள் வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறது எனவே இது நீங்கள் காணும் சின்னம் இது இண்டக்டருக்கான சின்னத்தைத் தவிர வேறில்லை இப்போது இண்டக்டன்ஸ் என்றால் என்ன இண்டக்டன்ஸ் என்பது ஒரு இண்டக்டர் மூலம் அதன் வழியாக பாயும் கரண்டின் மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் அது ஹென்றிகளில் அளவிடப்படுகிறது எனவே 1 ஹென்றி என்றால் என்ன 1 ஹென்றி ஒரு ஆம்பியருக்கு 1 வோல்ட் செகண்ட் தவிர வேறில்லை இண்டக்டரின் இண்டக்டன்ஸ் உடல் பரிமாணத்தைப் பொறுத்தது எனவே உங்களிடம் ஒரு சுருள் இருந்தால் இண்டக்டன்ஸ் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சுருள் குறுக்கு வெட்டு பகுதி A மற்றும் நீளம் l ஆகும் எனவே இந்த வகை இண்டக்டரின் இண்டக்டன்ஸ் மதிப்பு N என்பது திருப்பங்களின் எண்ணிக்கை A என்பது குறுக்கு வெட்டு பகுதி l என்பது இண்டக்டரின் நீளம் மற்றும் என்ன இண்டக்டரின் மையத்தின் பெர்மியபிலிட்டி ஆகும் எனவே இதன் மூலம் நீங்கள் அதன் மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே இப்போது நீங்கள் என்ன எழுத முடியும் இவ்வாறு எழுதலாம் எனவே இண்டக்டர்க்கு வழங்கப்பட்ட பவரைக் கண்டுபிடிக்க நீங்கள் இவ்வாறு எழுதலாம் இப்போது ஒரு எனர்ஜி எவ்வளவு சேமித்து வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்கப்பட்டால் இப்போது ஆரம்ப நிலையில் அது பூஜ்ஜியம்என்று கருதுகிறோம்எனவே இறுதியாக நமக்கு என்ன கிடைக்கும் சேமிக்கப்பட்ட மொத்த எனர்ஜியை பெறுகிறோம் எனவே மேலே உள்ள சமன்பாடு ஒரு இண்டக்டரின் மேக்னடிக் ஃபீல்டில் சேமிக்கப்பட்ட மொத்த எனர்ஜியைக் குறிக்கிறது எனவே கெபாசிடரில் நாம் பார்த்ததற்கு நேர்மாறாக உள்ளது கெபாசிடர் எனர்ஜி எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேமிக்கப்படுகிறது ஆனால் இண்டக்டர் மேக்னடிக் ஃபீல்டில் எனர்ஜியைக் சேமிக்கிறது இப்போது இண்டக்டரின் குறுக்கே வோல்டேஜ் பூஜ்ஜியமாகும் இதன் பொருள் இண்டக்டர் வழியாக கரண்ட் நிலையானது ஏனெனில் v என்பது பூஜ்ஜியம் என்றால் கரண்ட் இன் மாற்ற விகிதம் பூஜ்ஜியம் எனவே இண்டக்டர் முழுவதும் வோல்டேஜ் பூஜ்ஜியமாக இருக்கும் அந்த வழக்கில் DC வோல்டேஜ் க்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படும் இப்போது இந்த இண்டக்டரின் முக்கியமான தன்மை என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட உறுப்பு வழியாக கரண்ட் ஓட்டத்தை மாற்றுவதை அது எதிர்க்கும் எனவே ஒரு இண்டக்டரின் மூலம் கரண்ட் திடீரென மாற முடியாது என்று நீங்கள் கூறலாம் என்று அர்த்தம் ஆகையால் ஐடியல் கெபாசிடர் போல ஐடியல் இண்டக்டர் எனர்ஜியைக் கலைக்க முடியாது மேலும் இது பிற்காலத்தில் மீட்டெடுக்கக்கூடிய எனர்ஜியைச் சேமிக்கும் எனவே இப்போது 1 உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் H இண்டக்டரில் கரண்ட் என்று வைத்துக்கொள்வோம் அந்த தூண்டியின் குறுக்கே வோல்டேஜைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்வோம் என்ற சூத்திரத்தைப் பயன்படுத்துவோம் மற்றும் H நாம் இவ்வாறு வேறுபடுத்துகிறோம் எனவே இறுதியாக உங்களுக்கு வோல்டேஜ் என்ன கிடைக்கும் V இப்போது ஒரு இண்டக்டரில் சேமிக்கப்பட்ட எனர்ஜியின் மதிப்பைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் வெறுமனே சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் J எனவே இன்று எலக்ட்ரிக்கல் சர்க்யூடின் 3 அடிப்படை கூறுகளைக் கண்டோம் அவை ரெசிஸ்டர் இண்டக்டர் மற்றும் கெபாசிடர் எனவே இந்த 3 கூறுகளின் தன்மை மற்றும் ஓம்ஸ் சட்டம் என்ன என்பதையும் பார்த்தோம் எனவே அடுத்த விரிவுரையில் சர்க்யூட் களை பகுப்பாய்வு செய்வதில் இந்த அறிவை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே மிக்க நன்றி